இந்த பாடத்தில் ஆம்பிளிஃபைர்ஸ் பற்றி விவாதிப்போம் பாடத்திட்டத்தின் அறிமுகத்தில் நான் குறிப்பிட்டது போல் இந்த பாடநெறி ஆம்பிளிஃபைர்ஸ் பற்றியது எனவே இந்த பாடத்தில் நாம் என்ன செய்வோம் என்பது ஒரு ஆம்பிளிஃபைர் சாதனத்தில் இருக்க வேண்டிய பண்புகளைப் பார்க்க வேண்டும் இப்போது இந்த பாடத்தில் நாம் எந்த ஆம்பிளிஃபைர் சாதனத்தையும் குறிப்பாக பார்க்க மாட்டோம் ஆனால் ஆம்பிளிஃபைர் சாதனங்களில் இருக்க வேண்டிய பொதுவான பண்புகளை மட்டுமே பார்க்கிறோம் மற்றும் ஆம்பிளிஃபைர்ரில் ஒரு இன்புட் மற்றும் ஒரு அவுட்புட் உள்ளது எனவே இது டூ போர்ட் நெட்வொர்க் என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஒரு போர்ட்ற்கு இன்புட்டை ஊட்டுவோம் மற்றொரு போர்ட்டில் இருந்து அவுட்புட்டை எடுப்போம் மேலும் எளிமைக்காக இது போன்ற மூன்று டெர்மினல் கொண்ட டூ போர்ட் நெட்வொர்க்கைக் கருத்தில் கொள்கிறேன் உங்கள் பேஸிக் எலக்ட்ரிகல் சர்க்யூட் வகுப்பில் இதுபோன்ற டூ போர்ட்களின் பிரதிநிதித்துவங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது போர்ட் 1 போர்ட் 2 மற்றும் இது காமன் டெர்மினல் இப்போது நான் ஒரு சிக்னலை கொடுக்கிறேன் போர்ட் 1 க்கு v1 என்று அழைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் போர்ட் வோல்டேஜ்கள் மற்றும் கரண்ட்ஸ் v1 மற்றும் i1 ஆகியவற்றின் வரையறையையும் எழுதுவேன் இரண்டாவது போர்ட்டில் v2 மற்றும் i2 இரண்டாவது போர்ட்டில் இருந்து அவுட்புட்டை எடுக்கிறோம் என்று சொல்லலாம் மீண்டும் நான் இங்கே ஒரு வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸைக் காட்டியுள்ளேன் ஆனால் அது இப்படி இருக்க வேண்டியதில்லை இது ஒரு சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ்சைக் கொண்டிருக்கலாம் அது கரண்ட் சோர்ஸ் ஆக இருக்கலாம் மற்றும் பலவாக இருக்கலாம் ஏனென்றால் இப்போது நாம் செய்யும் அனைத்து வாதங்களும் பொதுவானவை மற்றும் போர்ட் வேறியபிளின் அடிப்படையில் மட்டுமே இருக்கும் உண்மையில் இந்தப் பக்கமோ இந்தப் பக்கமோ என்ன இணைக்கப்பட்டுள்ளது என்பது முக்கியமல்ல இப்போது நாம் எடுக்கும் ஒவ்வொரு நெட்வொர்க்கும் பாஸ்ஸிவ் ஆக இருக்கிறது அதாவது அதற்குள் எனர்ஜி சோர்ஸ் இல்லை அது பவரை மட்டுமே டிஸ்ஸிபேட் செய்ய முடியும் இந்த டூ போர்ட் நெட்வொர்க் N என்றால் என்ன இது பாஸ்ஸிவ் எனவே v1 i1 v2 i2 என்பது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கும் அல்லது பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கலாம் இதில் எந்த பவரும் டிஸ்ஸிபேட் ஆகாது அதனால் எந்த பவரையும் உருவாக்க முடியாது அது உள்ளே எந்த பவர் சோர்ஸ்ஸும் இல்லை இப்போது ஒரு ஆம்பிளிஃபைர்க்கு என்ன அர்த்தம் முதலில் நாம் ஆம்பிளிஃபிகேஷனை விரும்புகிறோம் இதன் பொருள் என்னவென்றால் நாம் ஆம்பிளிஃபைர் P இல் வைக்கும் பவர் வெளியே வரும்போது பெரிதாக ஆக வேண்டும் அதாவது ஒரு ஆம்பிளிஃபைர் நாம் பெறும் Pout ஆனது உள்ளே செல்கிற பவரை விட அதிகமாக வெளிவர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இல்லையெனில் ஆம்பிளிஃபிகேஷன் எதுவும் இல்லை எனவே இதைத்தான் நாம் விரும்புகிறோம் இப்போது நமது சர்க்யூட் ஆனது பவரை ஆம்பிளிஃபிகேஷன் செய்ய முடியுமா என்று பார்ப்போம் ஏனென்றால் நமது எல்லா நெட்வொர்க்குகளும் பாஸ்ஸிவ் என்று நான் சொன்னேன் அதாவது v1 i1 v2 i2 ஆனது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கும் இப்போது இன்புட் பவர் என்ன Pin Pin என்பது v1 i1 எனவே v1 இன் பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து வெளியேறும் கரண்ட் i1 என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆல் வழங்கப்படும் பவர் நெட்வொர்க்கின் போர்ட்டுக்குள் செல்வது v1 i1 ஆகும் மற்றும் லோடுக்குள் செலுத்தப்படும் பவர் என்ன என்றால் அது லோடின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் அதாவது லோடுக்குள் பாயும் கரண்ட்டின் v2 மடங்கு ஆகும் இது பாஸ்ஸிவ் அடையாள மரபின்படி i2 எனவே அவுட்புட் பவர் v2 i2 பாஸ்ஸிவ் அடையாள மரபின்படி நாம் v2 மற்றும் i2 அறிகுறிகளைத் தேர்வு செய்கிறோம் என்பதை நினைவில் கொள்க எனவே டூ போர்ட்டில் இருந்து வெளிவரும் பவர் v2 i2 இப்போது v2 i2 ஐ மறுபக்கத்திற்கு எடுத்துக்கொண்டு இதை மறுசீரமைத்தால் v2 i2 என்பது v1 i1 ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது நீங்கள் எளிதாகக் காணலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் Pout என்பது Pin ஐ விட குறைவாக அல்லது சமமாக உள்ளது இப்போது இது மிகவும் ஆச்சரியமாக இல்லை இது உண்மையில் சாதனம் பவரை டிஸ்ஸிபேட் செய்கிறது என்று சொல்லும் ரவுண்ட் அபௌட் வழி போல் தெரிகிறது ஏனென்றால் சாதனம் பாஸ்ஸிவ் என்று நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் எனவே அது பவரை டிஸ்ஸிபேட் செய்கிறது மற்றும் இங்கு வேறு எந்த பவர் சோர்ஸ்ஸும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்புட் v1 மட்டுமே பவர் சோர்ஸ் எனவே டூ போர்ட்டில் இருந்து வெளிவரும் அனைத்து பவரும் சோர்ஸ் v1 மூலம் வழங்கப்படும் பவர்க்கு சமமானதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போது இந்தக் கணக்கீடுகளை நான் காட்டியதற்குக் காரணம் இதைப் பிறகு நாம் விரிவாகக் கூறுவோம் ஒரு பவரைப் ஆம்பிளிஃபிகேஷன் செய்வதற்கு வேறு சில ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டும் எனவே அதைப் பயன்படுத்த நான் இந்தக் கணக்கீடுகளைக் காட்டினேன் ஆனால் கணக்கீடுகள் அடிப்படையில் பொது அறிவு உங்களுக்குச் சொல்லியிருப்பதைக் காட்டுகின்றன இங்கே ஒரே ஒரு பவர் மட்டுமே அது v1 மற்றும் இது ஒரு பாஸ்ஸிவ் நெட்வொர்க் ஆகும் எனவே அது பவரை டிஸ்ஸிபேட் மட்டுமே செய்ய முடியும் எனவே வெளியே வரக்கூடியது ஒரு பவர் ஆனது பவர் சோர்ஸ்ஸின் மூலம் உள்ளே செல்வதை விட குறைவாக மட்டுமே இருக்க முடியும்